வணக்கம் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் குறித்த நமது விவாதத்தை தொடருவோம் குறிப்பாக இந்த முழு விவாதத்தையும் நானோ அளவிலான ஒரு பயன்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் மேலும் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் என்பது ஒரு நுட்பமாகும் இது பொருளின் உள்ளே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஸ்ட்ரெயின்களை உருவாக்குகிறது மேலும் முழு அளவிலான சிறிய கிரைன்களை உருவாக்குகிறது பல 100 நானோமீட்டர்கள் முழு அளவைக் காட்டிலும் குறைவாக இருக்கலாம் எனவே நாம் கையாளக்கூடிய நியாயமான மேக்ரோஸ்கோபிக் மாதிரியை உருவாக்குவது மிகவும் அருமையான நுட்பமாகும் அதே நேரத்தில் அதற்கு நானோ அமைப்பு உள்ளது எனவே அந்த அமைப்பில் நானோ அளவின் விளைவை நாம் ஆராயலாம் மற்றும் அதில் எந்தவிதமான போரோசிட்டியும் இல்லை அடிப்படையில் இது ஒரு தொடர்ச்சியான பொருள் எனவே போரோசிட்டி இல்லை உள் ஆக்சைடு உருவாக்கம் இல்லை மற்றும் பல நமது கடைசி வகுப்பில் அந்த நுட்பத்தின் பாசிட்டிவ்களை விரிவாக விவாதித்தோம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு தொழில்துறை உற்பத்தியில் இதை விரிவுபடுத்துவதற்கான எளிய வழி நம்மிடம் இல்லை என்பதே இதன் முக்கிய குறைபாடாகும் எனவே இது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் அது வாய்ப்பிற்குள் என்ன செய்ய முடியும் என்பதற்கான பல்வேறு விஷயங்களை முயற்சிக்கும் திறனை நமக்கு வழங்குகிறது எனவே அதில் நாம் கவனம் செலுத்துவோம் அதன் சோதனை பயன்பாட்டில் நாம் அதிக கவனம் செலுத்துவோம் அதைக் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பைப் பார்ப்போம் பின்னர் கடந்த இரண்டு மூன்று வகுப்புகளில் நாம் செய்ததைச் சுருக்கமாகக் பார்ப்போம் எனவே இந்த வகுப்பிற்கான நமது கற்றல் நோக்கங்கள் இயந்திர பண்புகளை மாற்றியமைக்க சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன்க்கு இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதுதான் நாம் ஏற்கனவே அதைப் பார்த்தோம் எனவே தரவு எப்படி இருக்கும் என்பதைப் சொற்பொருளாகப் பார்ப்போம் அதிலிருந்து நாம் எதிர்பார்ப்பதைப் பொதுமைப்படுத்துவோம் நாம் முன்பு பார்க்காத ஒரு அம்சம் தேய்மான பண்பு எனவே தேய்மான பண்பில் நாம் கவனம் செலுத்துவோம் ஒரு மாதிரியின் தேய்மான பண்புகள் என்ன என்பதைக் கண்டறிவதற்கு ஒரு தேய்மான சோதனையை எவ்வாறு செய்யலாம் என்பதையும் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் ஆன பொருளை ஒரு தேய்மான சோதனைக்கு எவ்வாறு உட்படுத்தலாம் என்பதையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அதிலிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கலாம் என்றால் அது நிச்சயமாக அமைப்புக்கு அமைப்பு மாறுபடும் எனவே சில பொதுமைப்படுத்தல் அந்த வகையான யோசனைகளை ஒன்றிணைக்க செய்ய முயற்சிக்கும் எனவே நாம் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் ஆன மாதிரியைப் பார்த்தால் என்ன பெறலாம் என்று நான் சொன்னது புரியும் நாம் பல பாஸ்கள் கொண்டிருக்கிறோம் அதாவது அது போன்ற வடிவிலான பகடைகள் எனவே வெளிவரும் மாதிரியில் இந்த கிராஸ் செக்சன் உள்ளது ஆனால் அது ஏற்கனவே குறிப்பிடத்தக்க சிவியர் பிளாஸ்டிக்க்கிற்கு உட்பட்டுள்ளது அதாவது பிளாஸ்டிக் டிபர்மேஷன் என்று பொருள் பின்னர் அதை இன்னும் ஒரு பாஸ் மூலம் வைக்கலாம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அங்குள்ள கோணங்களை மாற்றலாம் மற்றும் பல்வேறு விஷயங்களை நாம் செய்ய முடியும் அதுவே இந்த செயல்முறையின் மூலம் மீண்டும் மீண்டும் அனுப்பும் மாதிரி எனவே செயல்பாட்டின் முடிவில் ஏதேனும் ஒரு உருளையின் வடிவத்தை பெறப்போகிறோம் அதனுடன் நாம் இயந்திரச் சோதனையைச் செய்யலாம் நாம் மீண்டும் ஒரு மாதிரியை உருவாக்கலாம் அதில் இருந்து ஒரு இயந்திர சோதனை செய்து இப்போது சிலவற்றைத் தேடலாம் அதிலிருந்து தரவு மற்றும் ஒரு தேய்மான சோதனை செய்யலாம் எனவே தேய்மானத்திற்கு இது நம்மிடம் இருக்கும் சோதனை இந்த திரையில் நீங்கள் காண்பது பின் ஆன் டிஸ்க் எனப்படும் சோதனை எனவே இது ஒரு வகையான தேய்மான பண்புகளுக்கு நாம் செய்யும் சோதனை மேலும் அடிப்படை யோசனை என்னவென்றால் உராய்வு ஏற்படும் இடமெல்லாம் தேய்மான பண்பு முக்கியம் எனவே உராய்வு இருக்கும் இடத்தில் தேய்மான பண்பு மிகவும் முக்கியமானது எனவே அது எத்தனை இடங்களாக இருக்கலாம் எந்தவொரு பொறியியல் சார்ந்த பொருளிலும் ஜாயிண்ட்டின் நகர்வுகள் இருக்கும் மேலும் ஜாயிண்ட்டின் நகர்வுகள் காரணமாக ஜாயின்டின் ஒரு பகுதி ஜாயின்டின் மற்றொரு பகுதியைத் தேய்த்துக் கொள்ளப் போகிறது எனவே நான் சொல்வது என்னவென்றால் அங்கு உராய்வு காரணமாக நிறைய உராய்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏனெனில் உராய்வு காரணமாக நாம் அங்கு வெப்பத்தை உருவாக்கப் போகிறோம் மேலும் அந்த உராய்வு ஜாயிண்ட்டில் உள்ள மெட்டீரியல் தேயத் தொடங்கும் எனவே உராய்வைச் சமாளிக்க வேண்டிய பண்பு இந்த தேய்மானம் நம் உடலில் கூட நம் உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுகளும் அதாவது முழங்கால் மூட்டு முழங்கை மூட்டு முதலியன ஒவ்வொரு ஜாயிண்ட்க்கும் நாம் ஜாயின்ட்ஐ பயன்படுத்தும் அளவிற்கு தேய்மானம் ஏற்படும் மேலும் அதற்கு நல்ல தேய்மான பண்புகள் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே நமது அனைத்து மூட்டுகளிலும் நல்ல தேய்மான பண்புகள் இருக்க வேண்டும் எனவே செயற்கை மூட்டுகளுடன் பணிபுரியும் நபர்கள் கூட அதாவது முழங்கால் மூட்டு மாற்றியவர்களுக்கும் இது பொருந்தும் அந்த ஜாயிண்ட் மாற்று நடவடிக்கைகள் மிகச் சிறந்த தேய்மான பண்பு கொண்ட பொருட்களுடன் தொடர்புடையவை எனவே அது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் பயோ மெட்டீரியல்களுடன் பணிபுரிந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பயோ மெட்டீரியல் பகுதியில் தேய்மான பண்புகளைப் பார்க்க வேண்டியிருக்கும் எனவே இது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றும் அடிப்படை வகையான சோதனை எனவே தேய்மான சோதனையைச் செய்ய அடிப்படையில் நாம் அதே உராய்வை உருவாக்க வேண்டும் அந்த மாதிரி உராய்வுக்கு உட்பட்டவுடன் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் இதை நாம் ஒருவித கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் இது அடிப்படையில் ஒரு சோதனை எனவே நாம் அதை அமைக்க வேண்டும் நாம் ஒரு மாதிரியை சோதிக்க முடியும் பின்னர் அந்த மாதிரியின் சில மாற்றங்களை செய்து சோதிக்கலாம் அல்லது வேறு சில மாதிரியை சோதிக்கலாம் பின்னர் முடிவுகளை ஒப்பிடலாம் எனவே சோதனை என்பது ஓரளவு பெருக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதே முழு யோசனையாகும் நாம் அந்த நிபந்தனைகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் அதற்கு சில வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளும் உள்ளன எனவே பின் ஆன் டிஸ்க் சோதனை தேய்மான பண்புகளுக்கானது இது நாம் இங்கே பார்க்கும் ஒரு டிஸ்க் மற்றும் ஒரு பின் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே அதற்கு பெயர் பின் ஆன் டிஸ்க் இப்போது நாம் சோதிக்க விரும்பும் மாதிரி பின் எனவே தேய்மான பண்புகளை சோதிக்க விரும்பும் பொருள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பின் வடிவத்திற்கு மாற்ற வேண்டும் எனவே இந்த பின் அடிப்படையில் சில பரிமாணத்தின் உருளையாக இருக்கும் இந்த சோதனையின் தரப்படுத்தலின் அடிப்படையில் சில நிலையான டைமென்ஷன்ஸ் கிடைக்கும் அந்த பின் ஒரு நிலையான டைமென்ஷன்ஸ்சில் இருக்கும் எனவே மாதிரியை அந்த வடிவத்தில் உருவாக்க வேண்டும் எனவே பின் அடிப்படையில் ஒரு மெல்லிய உருளை போன்று உள்ளது எனவே உண்மையில் இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் செயல்முறை எதுவும் செய்யவில்லை என்றால் நாம் அந்த உருளையை பெறலாம் எனவே ஒரு உருளை மாதிரியைப் நாம்பெறுகிறோம் இந்த பின் பொருந்துவதற்கு தேவையான டைமென்ஷன்களை இது ஏற்கனவே கொண்டுள்ளது எனவே நமது மாதிரி தயாரிப்பு செயல்முறையை கவனமாக அறிந்து கொள்ள முடிந்தால் ஒரு பின் கிடைக்கும் அதன் முடிவில் நாம் அதிகபட்சம் ஒரு பின் பெறலாம் ஒருவேளை இரண்டு முனைகளையும் பின்னர்சிறிது சிறிதாக வெட்ட வேண்டியதிருக்கும் ஏனெனில் வழக்கமாக முடிவில் சில பகுதி இருக்காது அது ஒரு சரியான உருளையின் முடிவைப் போல இருக்காது நல்ல தட்டையான மேற்பரப்பும் இருக்காது நாம் செய்கிற இந்த முறுக்குதலின் காரணமாக அது இருக்காது எனவே இரண்டு முனைகள் வந்தால் அதை நீக்க வேண்டியிருக்கும் ஆனால் பொதுவாக ஒரு பின் தான் நாம்பெறப் போகிறோம் அந்த பின் நானோகிரிஸ்டலினில் பெறலாம் நாம் அதை மைக்ரோ கிரிஸ்டலின் வடிவத்தில் அல்லது சில வணிக நிறுவனங்களிலிருந்து ஒரு மேக்ரோகிஸ்டலின் வடிவத்தில் பெறலாம் இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் போன்ற சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன்க்கு அதை உட்படுத்தலாம் மேலும் அதே பின் நானோ கிரிஸ்டலின் வடிவத்தில் இப்போது பெறலாம் அதே மாதிரியை மைக்ரோகிரிஸ்டலின் அல்லது மேக்ரோகிரிஸ்டலின் மற்றும் நானோகிரிஸ்டலின் ஆகியவற்றைப் பெறலாம் மேலும் நானோ அளவின் விளைவைப் படிக்க விரும்பினால் நாம் எப்போதும் ஆர்வமாக இருக்க வேண்டும் எனவே பின் மற்றும் டிஸ்க் பெறுகிறோம் மேலும் சோதனை வேலை செய்யும் முறை என்னவென்றால் இந்த வட்டு தரப்படுத்தப்பட்ட டிஸ்க் ஆகும் எனவே இது ஏதோ ஒரு வடிவத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் நிலையானது மற்றும் கடினத்தன்மை சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிடப்பட்டது எனவே இது நிலையானது அல்லது குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பின் ஆன் டிஸ்க் வாங்க விரும்பினால் அதை போன்றதுதான் இது எனவே பின் ஆன் டிஸ்க் பெறலாம் நமது கட்டுப்பாட்டில் இருப்பது இங்கே இரண்டு விஷயங்கள் ஆர் எனவே இந்த வட்டு சுழலப் போகிறது எனவே இது அடிப்படையில் சுழலப் போகிறது எனவே என்ன நடக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே இது சுழலும் இந்த அச்சு செங்குத்து அச்சு பற்றி சுழலும் அந்த செங்குத்து அச்சை பற்றி அது சுழலப் போகிறது எனவே நாம் ஆர் எம்ஐக் கட்டுப்படுத்தலாம் இப்போது நீங்கள் ஆர் எம்ஐக் கட்டுப்படுத்தியதும் இந்த பின் டிஸ்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மையத்துடன் தொடர்பு கொள்கிறது எனவே ஆர் எம் மற்றும் பின் இருக்கும் தூரம் நிலையின் தூரத்துடன் தொடர்பு கொண்டவுடன் பின் டிஸ்கின் மையத்திலிருந்து டிஸ்க் உடன் தொடர்பு கொள்கிறது அதை av tor ஆக மாற்றலாம் நாம் பயன்படுத்தலாம் பின்னர் இந்த திசையில் ஒரு நேரியல் வேகம் அல்லது நேரியல் வேகத்தின் வீதத்திற்கு மாற்றலாம் எனவே இது உறுதியானது நாம் நேரியல் வேகத்தின் வீதத்தைப் பற்றி சிந்திக்கலாம் இந்த RPM இப்போது டிஸ்க் உடன் தொடர்பு கொண்டிருக்கும் பின் மேற்பரப்பில் அனுபவிக்கும் ஒரு நேரியல் வேகத்திற்கு மாற்றும் எனவே இந்த இடத்தில் சுற்றி வளைத்துள்ள இடத்தில் குறிப்பிட்ட நேரியல் உள்ளது அங்கு ஒரு குறிப்பிட்ட இடம் பின் டிஸ்க் உடன் தொடர்பு கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட வேகம் உள்ளது எனவே இது நாம் வரையறுக்கக்கூடிய ஒன்று இந்த பின் என்பது வினாடிக்கு பல மீட்டருக்கு உட்பட்டது என்று வரையறுக்கப்படுகிறது எனவே இது சோதனையின் ஒரு பகுதியாகும் மற்றொன்று நாம் குறிப்பிடும் சக்தி அல்லது அழுத்தம் எனவே கொடுக்கப்பட்ட அழுத்தமானது பின்னை டிஸ்க்கை நோக்கி கீழே கட்டாயப்படுத்தி தள்ளும் எனவே டிஸ்க் சுழல்கிறது மற்றும் நாம் அந்த பின்னை டிஸ்க்கை நோக்கி கீழே கட்டாயப்படுத்தி தள்ளுகிறோம் எனவே அது நாம் குறிப்பிடும் ஒன்று இந்த அழுத்தத்தை கீழே அழுத்தியதை நாம் குறிப்பிடுகிறோம் மேலும் அது சுழலும் ஆர் எம்ஐயும் குறிப்பிடவும் எனவே அந்த இரண்டு பொருட்களை நாம் சுழற்றுகிறோம் எனவே அடிப்படையில் இந்த பின் வட்டத்தை ட்ரேஸ் செய்திருக்கும் எனவே அது நிலையானது இது சுழன்று கொண்டே இருக்கிறது அது பார்க்கப் போகும் அந்த பாதையை நாம்காணலாம் எனவே டிஸ்கில் பின் இப்படித்தான் இருக்கும் இதை நாம் சோதிக்கும் முறை சோதனையின் வெப்பநிலை குறிப்பாக ஈரப்பதம் வெப்பநிலை போன்ற சோதனைகளை நடத்துகின்ற ஈரப்பதம் போன்றவற்றையும் நாங்கள் குறிப்பிடுகிறோம் சில குறிப்பிட்ட வெப்பமாக்கல் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கொள்கையளவில் ஈரப்பதத்தை நாம் குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் அது முக்கியமானது ஏனெனில் தேய்மான நடவடிக்கை நடக்கும் போது சில அரிப்புகளும் ஏற்படலாம் என்று நான் பல முறை சொல்கிறேன் எனவே நாம் ஒரு வகையான சோதனைகளுக்கு ஒரே மாதிரியான நிபந்தனையை அமைக்கலாம் என்பதில் நாம் திருப்தி அடைய வேண்டும் அப்போதுதான் நாம் பெறும் ஆதாரத்தில் திருப்தி அடைய முடியும் எனவே இது சோதனை மற்றும் நான் சொன்னது போல் அழுத்தத்தை குறிப்பிடலாம் அதாவது அழுத்தத்தின் மீது கட்டுப்பாடு உள்ளது நாம் அந்த அழுத்தத்தை மாற்றலாம் எனவே பயன்படுத்தப்படும் அழுத்தம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில சோதனையில் ஒரு அழுத்தத்தைப் பயன்படுத்தலாம் பின்னர் அதை மற்றொரு சோதனையில் மாற்றலாம் மற்றும் பல இதேபோல் இந்த ஆர் எம் என்பது நாம் கட்டுப்படுத்தும் ஒன்று நாம் அதிக RPM குறைந்த RPM etc ஐக் குறிப்பிடலாம் இது நாம் குறிப்பிடக்கூடிய மற்றொரு விஷயம் சோதனை எவ்வளவு காலம் நடக்கிறது என்பதையும் நாம் குறிப்பிடலாம் எனவே இது நாம் குறிப்பிடக்கூடிய மற்றொரு விஷயம் மூன்றாவது விஷயம் சோதனை எவ்வளவு காலம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதுதான் இப்போது சோதனை எவ்வளவு காலம் மேற்கொள்ளப்படுகிறது என்பது ஒரு நேர உறுப்பு என நாம் பெறுவோம் எனவே நாம் அதை நேரமாகப் பயன்படுத்தலாம் ஆனால் வழக்கமாக எவ்வளவு நேரம் சோதனை என்பது தூரத்திலுள்ள மற்றொரு அளவுருவுக்கு மாற்றுவது உண்மையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நாம் அதை மற்றொரு அளவுருவாக மாற்றலாம் இது பயணித்த தூரம் ஆகும் இது பின் அழுத்தப்பட்ட இடம் மற்றும் வளைவு ஒருமுறை டிஸ்க் சுழலும் போது அல்லது பின் அடிப்படை டிஸ்க்கில் கண்டுபிடிக்கும் வட்டம் பின்னர் ஒவ்வொரு புரட்சிக்கும் 2 r என்பது அது பயணித்த தூரம் R என்பது ஆரம் மற்றும் அவ்வாறு 100 இருந்தால் அதாவது இது 100 ஆர் எம்மில் சுழல்கிறது என்றால் அது நிமிடத்திற்கு 100 முதல் 2r தூரம் வரை பயணிக்கும் எனவே நாம் 10 நிமிடங்களுக்கு சோதனையை நடத்தினால் அடிப்படையில் 1000 முதல் 2r வரை செய்துள்ளோம் என்று சொல்லலாம் எனவே 2000 r என்பது நாம் செய்ததைப் போன்றது எனவே r எதுவாக இருந்தாலும் எனவே r க்கு சிறிது தூரம் வைக்கலாம் பின்னர் இதைப் பெருக்கினால் பின் பயணித்த தூரம் இது என்ற பதிலைப் பெறலாம் எனவே நாம் அதை பத்து நிமிடங்களுக்கு சோதிக்க விரும்பினால் அந்த மாதிரியை 10 நிமிடங்களுக்கு கீழே வைக்கவும் நாம் சரிசெய்த சில அழுத்தத்தில் அந்த டிஸ்க்க்கு எதிராக 10 நிமிடங்கள் அழுத்தவும் எனவே அதை அழுத்தும் அழுத்தத்தை மாற்றாமல் ஆர் ஐ அமைத்து 10 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் பின்னர் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணிக்கும் மேலும் இதேபோல் நாம் மற்றொரு பின் எடுத்து மீண்டும் இந்த சோதனையில் வைத்து 10 நிமிடங்கள் ஓடச் செய்ய வேண்டும் பின்னர் மீண்டும் அதே தூரத்தில் தான் அது பயணிக்கும் எனவே இந்த ஒரு சில ஊசிகளும் உள்ளன அவை அனைத்தும் இந்த சோதனை ரிக்கில் இந்த சோதனையில் ஒரே தூரத்தில் ஒரே மாதிரியான அழுத்தம் மற்றும் அதே அளவிலான ஈரப்பதத்துடன் பயணித்தன நாம் முடிவுகளை ஒப்பிடலாம் பொதுவாக நாம் எதை ஒப்பிட வேண்டும் தேய்மானத்துடன் தொடர்புடைய பொதுவான அம்சம் அடிப்படையில் எடை இழப்பு ஆகும் எனவேதேய்மானத்துடன் தொடர்புடைய பொதுவான அம்சம் எடை இழப்பு எனவே அடிப்படையில் உராய்வுடன் மெதுவாக பொருள் தேயும் பின்னர் நாம் அந்த மாதிரியைக் குறைவாகவும் கொண்டிருக்கிறோம் இறுதியில் ஒரு தொழில்நுட்ப சூழ்நிலையிலும் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு கட்டத்தில் அது சில சகிப்புத்தன்மை மதிப்பிற்குக் கீழே போகும் இனி அந்த தொழில்நுட்ப பயன்பாடு பயனுள்ளதாக இருக்காது எனவே சில தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு சில பொருள்களை எடுத்துச் செல்வதை நாம் பார்க்கிறோம் என்றால் அது உராய்வு நிலைமைகளுக்கு உட்படுத்தப்பட வாய்ப்புள்ளது ஆகையால் உராய்வை அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே அது நடக்கும் ஒரு செயலாக தேய்மான சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பின்னர் எடை இழப்பு என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் மேலும் நாம் கற்பனை செய்தபடி எடை இழப்பு முடிந்தவரை குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எந்தவொரு எடை இழப்பையும் நாம் அடிப்படையில் விரும்பவில்லை ஏனெனில் இது விரும்பத்தகாத ஒன்று எனவே நாம் வேறுபட்ட பொருட்களை ஒப்பிட விரும்பும் போது நாம் ஒப்பிடுவது என்னவென்றால் எடை இழப்பைக் குறைக்க முடியுமா என்று ஒப்பிடுகிறோம் எடை இழப்பைக் குறைக்க விரும்புகிறோம் எனவே மாதிரிக்கு எதையும் செய்தால் அதை மேம்படுத்தி உள்ளோம் என்று சொல்ல முயற்சிக்கிறோம் தேய்மானத்தின் கண்ணோட்டத்தில் நாம் செய்ய விரும்புவது டிஸ்க் சோதனையில் ஒரு பின் இயக்க விரும்புகிறோம் பின்னர் சோதனையின் முடிவில் என்ன நடக்கிறது என்று பார்க்க விரும்புகிறோம் அதை நாம் பலவகைகளுடன் ஒப்பிட விரும்புகிறோம் வெவ்வேறு மாதிரிகளில் ஒருவேளை அதற்கு சில சோதனை முறைகள் செய்வதற்கு முன் மாதிரியாக இருக்கலாம் மேலும் பின்னர் அதற்கு சில சிகிச்சைகள் செய்தபிறகு ஆகும் பின்னர் எடை இழப்பு என்னவென்று பார்க்க வேண்டும் பின்னர் ஒரு முன்னேற்றம் செய்ததாகச் சொன்னால் உண்மையில் செய்தோமா என்று பாருங்கள் அதே சோதனை நிலைமைகளின் கீழ் குறைந்த எடை இழப்பு இருக்க வேண்டும் அதுவும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் எனவே இது அடிப்படை சோதனை மற்றும் அதிலிருந்து நாம் எந்த வகையான தரவைப் பெறுவோம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் அதை என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் எனவே பொதுவாக இயந்திர பண்புகளைப் பார்த்தால் நாம் ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வளைவைப் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒரு உண்மையான ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வளைவு அல்லது ஒரு பொறியியல் ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வளைவை வைத்திருக்க முடியும் உண்மையான ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வளைவில் இன்ஸ்டன்டனியஸ் நீளம் மற்றும் இன்ஸ்டன்டனியஸ் குறுக்கு வெட்டு பகுதி மற்றும் பலவற்றைப் பார்க்கிறீர்கள் பொறியியல் ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வளைவில் தொடக்க குறுக்கு வெட்டு பகுதியையும் தொடக்க நீளத்தையும் பார்க்கிறோம் எனவே பொதுவாக இது போன்ற தரவை நாம் பெற போகிறோம் ஒரு நேரியல் பிரிவு பின்னர் ஒரு கட்டத்தில் அது நேர்கோட்டுத்தன்மையிலிருந்து விலகும் பின்னர் தோற்றமளிக்கும் ஒன்றைக் காணலாம் இது அதன் மாதிரி முறிவுகள் எனவே இது ஈல்டு புள்ளி இல்லை எனவே இது σy இதுதான் ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் வளைவில் உள்ள உண்மையான புள்ளி எனவே நாம் சிவியர் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் செய்யும்போது நாம் அடிப்படையில் கிரைன் அளவை மாற்றியுள்ளோம் எனவே இப்போது நாம் ஹால் பெட்ச் நடத்தையைப் பார்த்தால் கிரைன் அளவு குறையும்போது ஈல்டு அழுத்தம் அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே ஒரு அமைப்பு ஹால் பெட்ச் நடத்தையைப் பின்பற்றுகிறதென்றால் சிவியர் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் செய்த பிறகு அதன் நடத்தை இதுபோன்றதாகவும் அதுபோன்றதாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே இப்போது அதன் ஈல்டு வலிமை இப்படி இருக்கும் எனவே இதை நாம் σy அசல் ஒன்றை σy1 என அழைத்தால் அது இப்போது σy2 ஆக மாறுகிறது எனவே அது அதிகரித்துள்ளது அதனால் தான் வலிமை மற்றும் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் அளவு தோல்வி மாறுவதற்கு முன்பு இது நிகழக்கூடும் அது ஒரே மாதிரியாக இருக்காது எனவே பொதுவாக வலிமை ஓரளவுக்குச் செல்லும்போது டக்டிலிடி தன்மை குறையும் எனவே இந்த விஷயங்கள் நாம் பார்க்க விரும்பும் பொதுவான போக்கு அல்ல ஆனால் இதைத்தான் நாம் பார்க்க வாய்ப்புள்ளது தலைகீழான ஹால் பெட்ச் உறவு நடைமுறையில் இருந்தால் அது உண்மையில் நேர்கோட்டுத்தன்மையிலிருந்து விரைவில் மாறுபடுவதை நாம் பார்க்கலாம் எனவே அது போன்ற ஒரு நடத்தையை நாம் பார்க்கலாம் எனவே நம்மிடம் குறைந்த σy இருக்கலாம் எனவே அந்த வகையான விஷயங்கள் நடக்கலாம் எனவே இதைத்தான் நாம் பார்க்கிறோம் எனவே பொதுவாக சிறந்த இயந்திர பண்புகளை நாம்விரும்புகிறோம் எனவே நாம் சிவியர் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் செய்யும்போது σy σy1 இலிருந்து σy2 க்கு செல்ல விரும்புகிறது இது நாம் நிறைவேற்ற விரும்பும் விருப்பமான நிலை அதைத்தான் பெரும்பாலான நிலைமைகளில் செய்ய முயற்சிக்கிறோம் இப்போது சில பயன்பாடுகளில் முக்கியமாக தேய்மான பண்புகள் மேம்பட்ட தேய்மான பண்புகளைத் தேடுகிறோம் இது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் கூடுதலாக தேய்மான பண்புகளை மேம்படுத்த விரும்புகிறோம் எனவே அது நாம் செய்ய விரும்பும் ஒன்று எனவே இயந்திர பண்புகளை மேம்படுத்துவதன் மூலம் தேய்மான பண்புகளையும் மேம்படுத்தியுள்ளீர்களா என்பதைப் பார்ப்பது எப்போதுமே ஆர்வமாக இருக்கும் எனவே அந்த கலவையானது எப்போதும் பார்க்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எனவே இது ஆராயக்கூடிய ஒன்று அதற்காக நான் சொன்னது போல் டிஸ்க் சோதனையில் இந்த சுழற்சியை செய்கிறோம் வெவ்வேறு சோதனை நிலைமைகளின் கீழ் எடை இழப்பை நாம் பார்க்கிறோம் எனவே எடுத்துக்காட்டாக நாம் இங்கே பார்த்தால் இந்த சோதனையின் ஒரு சாத்தியத்தை நாம் பார்க்கிறோம் அங்கு மாறி ஸ்லைடிங் தூரம் எனவே நான் இங்கே சொன்னது போல் இங்கே இந்த வரைபடத்திற்குச் சென்றால் அந்த மாறி இந்த பயணித்த தூரம் அது ஸ்லைடிங் தூரம் எனவே சோதனை எவ்வளவு காலம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதைக் கட்டுப்படுத்துவது முக்கியம் என்பதே இதன் பொருள் எவ்வளவு காலம் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் கட்டுப்படுத்துகிறோம் அந்த நிபந்தனைகளின் கீழ் நம்மிடம் உள்ளது அது பயணித்த தூரத்தை அடிப்படையில் கட்டுப்படுத்துகிறோம் பின்னர் எடை இழப்பைக் காண விரும்புகிறோம் எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் இங்கே எடை இழப்பு மற்றும் x அச்சில் ஸ்லைடிங் தூரத்தைக் கொண்டிருக்கும் எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் சோதனை 10 நிமிடங்களுக்கு இயங்கும் பின்னர் அது சிறிது தூரம் பயணித்திருக்கிறது நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம் உதாரணமாக இது மீட்டரில் பயணிக்கிறது இது 100 மீட்டர் இது 200 300 என்று கூறுகிறது எனவே இது கிலோமீட்டரில் குறிக்கப்பட்டுள்ளது எனவே அதை 0 2 0 4 0 5 0 5 கிலோமீட்டர் எனவே நாம் 0 6 ஐ வைத்திருக்கலாம் எனவே 0 2 0 4 0 6 ஐப் பார்ப்பது நமக்கு எளிதானது பின்னர் அதை ஒன்று வரை கீழே வைப்போம் எனவே நமக்கு 1 கிலோமீட்டர் உள்ளது எனவே இது பயணிக்கும் தூரம் பின்னர் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தொடங்கும் போது வெளிப்படையாக தொடங்கும் எடை இழப்பு எதுவுமில்லை அது ஆரம்ப எடை இது ஆரம்ப எடை என்று மாதிரியை நாம் அளவிடும் எடை எனவே டிஸ்க் சோதனையில் மாதிரி பயணம் செய்த ஒவ்வொரு 100 மீட்டரிலும் சோதனை பின் வெளியே எடுத்து பின் எடை குறித்துக்கொள்ள வேண்டும் எனவே நம்மிடம் ஆரம்ப எடை உள்ளது பின்னர் சோதனைக்குப் பிறகு எடை வைத்திருக்கிறோம் எனவே எடை இழப்பைப் பெறலாம் எனவே இது 100 மீட்டர் பயணித்த பிறகு எடை இழப்பு என்ன என்பதை நாம் இங்கே சரிபார்க்கிறோம் எனவே அங்கு சில மதிப்பு உள்ளது 200 மீட்டர் சில எடை இழப்பு 300 மீட்டர் சில எடை இழப்பு உள்ளது உண்மையில் நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தைக் காட்டுகிறேன் இது நேர்கோட்டுடன் தோன்றுகிறது ஆனால் அடிப்படையில் இது நாம் படிக்கும் அமைப்பைப் பொறுத்தது எனவே இது போன்ற சில வரைபடங்களை நாம் பெறப் போகிறோம் இது எடை இழப்பை செயல்பாடாகக் காட்டுகிறது எனவே சில மில்லிகிராம்கள் அதை இழந்து கொண்டிருக்கின்றன மேலும் அந்த மில்லிகிராம் தூரத்தின் செயல்பாடாகும் எனவே ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் நாம் எடுக்கும் சோதனையை நிறுத்தி எடை இழப்பு என்ன என்பதை அதன் எடை எண்ணிக்கையை வைத்து சரிபார்க்கவும் அதை மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தவும் மீண்டும் 100 மீட்டர் ஓட விடவும் மீண்டும் இப்போது இரண்டாவது எடையுடன் மீண்டும் அந்த மாதிரியின் அசல் எடையுடன் ஒப்பிட்டால் எடை இழப்பு கிடைக்கும் எனவே நாம் இது போன்ற ஒரு வரைபடத்தை தயார் செய்கிறோம் எனவே இது இப்போது நிலையான அழுத்தத்தில் உள்ளது அந்த பின் மீது செலுத்தும் சுமை நிலையானது என்பதாகும் எனவே பின் இங்கே உள்ளது நாம் கொடுக்கும் இந்த அழுத்தம் நிலையானது ஆனால் நாம் வெவ்வேறு தூரங்களில் நிறுத்துகிறோம் எனவே சில சுற்றுகளுக்கு அதை இயக்க அனுமதிக்கிறோம் நாம் அதை வெளியே எடுப்பதை நிறுத்தி இந்த அளவீட்டை செய்கிறோம் எனவே இதை வெவ்வேறு மாதிரிகளின் கொத்தாக செய்ய முடியும் அதாவது சில மாதிரிகளுக்கு இதைச் செய்யலாம் அதாவது புத்தம் புதிய மாதிரியை நாம் செய்துள்ளோம் அது ஒரு சிவப்பு வளைவு இது ஒருவிதமான சிவியர் பிளாஸ்டிக் டீபர்மேஷன்க்கு உட்பட்ட பிறகு அதைச் செய்துள்ளோம் நாம் இன்னும் ஏதாவது செய்யலாம் எனவே நான் இங்கே சில வளைவுகளை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இந்த விஷயத்தில் நேர் கோடுகள் என்று அர்த்தம் இது மாதிரிக்கு வெவ்வேறு விஷயங்களைச் செய்தபின் நாம் எதிர்பார்ப்பதை திட்டவட்டமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறது தேய்மான பண்பு மேம்படுகிறதென்றால் தேய்மானம் சரியாக மேம்படுகின்றன என்றால் இந்த திசையில் இருக்கும் நடத்தையை உண்மையில் பார்க்க வேண்டும் எனவே இது தேய்மான பண்புக்களை மேம்படுத்துகிறது அது எதிர் வழியில் சென்று நாம் பெறும் வரைபடம் எடை இழப்புக்கான உயர்ந்த மற்றும் உயர்ந்த மதிப்புகளுக்குச் சென்றால் தேய்மான பண்புக்களை இழக்கிறது அல்லது பண்பு மோசமாகி வருகிறது என்பதாகும் எனவே நாம் பெற வேண்டிய தரவு இது இந்த தேய்மான தரவைத் திட்டமிடப்பட்ட ஒரு வழியாகும் இதை நாம் செய்யக்கூடிய மற்றொரு வழி உள்ளது இங்கே மாறியை சிறிது மாற்றுகிறது நாம் மாறாமல் வைத்திருக்கிறோம் அழுத்தம் மற்றும் அது எதிர்நோக்கி பயணிக்கும் தூரத்தை மாற்றியுள்ளோம் அதாவது பயணிக்கும் நிலையான தூரத்தை வைத்திருக்கும் சோதனையை தலைகீழாக மாற்றலாம் ஆனால் நாம் அழுத்தத்தை மாற்றுகிறோம் எனவே அதை நாம் இங்கே பார்க்கலாம் எனவே நிலையான ஸ்லைடிங் தூரம் மற்றும் பிற விஷயங்கள் நிலையானவை வேகம் நிலையான ஈரப்பதம் நிலையானது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இங்கே இந்த வளைவுக்குச் சென்றால் எப்போதும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பயணிக்கிறது என்று சொல்வது போலாகும் எனவே சோதனையை அதே நேரத்திற்கு இயக்க அனுமதிக்க வேண்டும் அது எப்போதும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கும் அந்த தூரத்தில் வெவ்வேறு மாதிரிகளுக்கு எடை இழப்பு என்னவென்று பார்க்கலாம் எனவே அந்த வளைவுகள் எங்கு சந்தித்தாலும் இங்கே ஒரு எடை இழப்பு மதிப்பு கிடைக்கும் இந்த திட்டத்தில் ஏற்கனவே 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கலாம் எடை இழப்புக்கான இந்த மதிப்பை வழங்கும் ஒரு மாதிரி நம்மிடம் உள்ளது பின்னர் எடை இழப்புக்கான அதிக மதிப்பை மூன்றாவது மாதிரி வழங்குகிறது எனவே நாம் இதைப் பெறுகிறோம் இது அழுத்தத்தின் இந்த குறிப்பிட்ட மதிப்பில் உள்ளது இப்போது நான் மற்றொரு சோதனையை இயக்க முடியும் அங்கு அழுத்தத்தை அதிக மதிப்பாக மாற்றி மீண்டும் சோதனையை இயக்கலாம் மீண்டும் வெவ்வேறு எடை இழப்புகளைப் பார்க்க அதே அளவு தூரத்திற்கு இயக்க வேண்டும் எனவே அதைத்தான் நாம் இங்கே வரைகிறோம் எனவே இந்த x அச்சில் பயன்படுத்தப்படும் அழுத்தம் உள்ளது எனவே அழுத்தத்தின் வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன மீண்டும் எடை இழப்பைப் பார்க்கிறோம் ஆனால் பயணித்த தூரம் ஒன்றே எனவே மீண்டும் சில வளைவுகளைக் கொண்டிருப்போம் அதாவது இதைப் போன்ற ஒன்றைக் காணலாம் என்று நினைக்கிறேன் ஏனெனில் அதிக மற்றும் அதிக அழுத்தத்தில் அசல் நேர்கோட்டுத்தன்மையிலிருந்து விலகிச் செல்லும் ஒரு நடத்தையை காணலாம் மேலும் நாம் அதிகம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதிக எடை இழப்பு நாம் பயன்படுத்தும் அழுத்தம் சில ஆரம்ப மதிப்புக்கு அப்பால் சென்று மீண்டும் மாதிரிகளை ஒப்பிடலாம் எனவே நம்மிடம் பல்வேறு மாதிரிகள் உள்ளன அது போல தோற்றமளிக்கும் வேறு சில மாதிரிகள் உள்ளன எனவே இந்த மூன்று மாதிரிகள் தெளிவாக பச்சை நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாதிரி இங்கே உள்ள பச்சை தரவு நாம் விரும்பிய மாதிரி ஏனெனில் இது குறைந்த எடை இழப்பைக் கொண்டுள்ளது எனவே இதில்தான் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் இப்போது எடை இழப்பு ஏன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க வேண்டும் அல்லது அது ஏன் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இவை நாம் சிந்திக்க வேண்டியவை உண்மையில் அந்த மாதிரிக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்பது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தயவுசெய்து நமது ஓரியன்டேஷனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படையில் டிஸ்க் சுழன்று கொண்டிருக்கிறது அதன் மேல் பின் அதனுடன் தொடர்பு கொள்ளப்படுகிறது எனவே இது தான் பின் எனவே தேய்மானம் உண்மையில் இந்த இடத்தில் நிகழ்கிறது முள் மாதிரி மற்றும் தேய்மானம் பின் நுனியில் நிகழ்கின்றன அதாவது பின் டிஸ்க் உடன் தொடர்பு கொள்ளும் இடத்தில் நிகழ்கிறது நான் உங்களுக்குக் காண்பிப்பது அந்த பின் மேலே நாம் கொண்டிருக்கக்கூடிய நுண் கட்டமைப்பு எனவே இது மூன்று அடுக்குகளின் தொகுப்பாகும் இது பின் மேற்புறத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டமாகும் இந்த சோதனையைப் பொறுத்தவரை ஓரியன்டேஷனை பார்த்தால் இது தலைகீழாக இருக்கும் எனவே இது பின்னுடைய மேல் பகுதி இது முழுவதும் பின்னுடைய மேல் பகுதி அல்லது பின்னுடைய மேற்பரப்பின் மேல் உள்ள பின் தேய்மானம் அடையவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த மேல் அடுக்கு டிஸ்க் உடன் தொடர்பு கொண்டிருந்தது எனவே இது தலைகீழலாக உள்ளது எனவே டிஸ்க் உடன் தொடர்பு கொண்டிருந்த இந்த பகுதி இங்கே காணும் மிக உயர்ந்த அடுக்கு எனவே இதைத்தான் நான் இங்கே வைத்திருக்கிறேன் எனவே இது டிஸ்க் உடன்தொடர்பில் உள்ளது பின்னர் இது இங்கே கீழே செல்கிறது எனவே இது தலைகீழலாக உள்ளது எனவே பேசுவதற்கும் பொதுவாக நாம் ஒரு தேய்மான சோதனை செய்யும் போது சோதனையை முடித்ததும் பின் எடுத்து நுண்ணோக்கி மூலம் பார்க்க வேண்டும் எனவே நாம் நுண் கட்டமைப்பைப் பார்க்க வேண்டும் நுண்ணோக்கின் கீழ் உள்ள பின் நுண் கட்டமைப்பை வழக்கமாகப் பார்க்கிறோம் நாம் ஒரு ஆப்டிகல் நுண்ணோக்கியைப் பயன்படுத்தலாம் இது நாம் பார்க்கும் மேக்நிஃபிகேஷன் மற்றும் ரெசல்யூசன் ஐ பொறுத்தது ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கியையும் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் ஆப்டிகல் அல்லது எஸ் ஐப் பயன்படுத்தலாம் இது அடிப்படையில் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஆகும் எனவே நாம் இதை தேய்மான சோதனையில் செய்யும்போது வழக்கமான தேய்மான சோதனையில் பொதுவாக மூன்று முக்கிய அடுக்குகள் காணப்படுவதைக் பார்க்கிறோம் இது மேல்நிலை அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது டிரைப் அடுக்கு பின்னர் ஒரு சிதைந்த பகுதி மற்றும் பின்னர் செயல்படாத மொத்த பகுதி எனவே இதுதான் நம்மிடம் உள்ள ஒரு ட்ரிபோ லேயர் பின்னர் ஒரு சிதைந்த பகுதி உள்ளது பின்னர் ஒரு திட்டமிடப்படாத மொத்த பகுதி உள்ளது இது நடப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த பின் அந்த டிஸ்க்க்கு எதிராக அழுத்தி டிஸ்க் சுழல்கிறது எனவே அந்த உராய்வின் அதிகபட்ச விளைவு அந்த பின் மேற்பரப்பு அடுக்கில் நிகழ்கிறது அது அந்த கடினமான டிஸ்க் உடன் நேரடி தொடர்பில் உள்ளது பல விஷயங்கள் நடக்கின்றன உராய்வு காரணமாக மேற்பரப்பு அடுக்கு சேதமடைந்து வருகிறது ஏனெனில் அந்த மேற்பரப்பு அடுக்கில் நிறைய உராய்வு தேய்த்தல் நடக்கிறது எனவே அந்த மேற்பரப்பு அடுக்கு சேதமடைந்து இருக்கும் சேதமடைந்ததாக நான் கூறும்போது மேற்பரப்பு அடுக்கு கீறப்பட்டிருக்கும் பின்னர் நாம் சோதிக்கும் பொருளைப் பொறுத்து ஒரு கீறல் மேற்பரப்பும் ஆக்ஸிஜனேற்றப்படலாம் எனவே உதாரணமாக நாம் துருப்பிடிக்காத எஃகு எடுத்துக் கொண்டால் அது துருப்பிடிப்பதை எதிர்ப்பதுதான் காரணம் எனவே நாம் துருப்பிடிக்காத எஃகு எடுத்து அதைப் பயன்படுத்தும்போது துருப்பிடிக்காது அதனால்தான் அதை எஃகு என்று அழைக்கிறோம் அதற்கான காரணம் அதுதான் ஏனெனில் அந்த எஃகு மேற்பரப்பில் ஒரு குரோமியம் ஆக்சைடு அடுக்கு உருவாகிறது அந்த குரோமியம் ஆக்சைடு அடுக்கு ஒரு தொடர்ச்சியான அடுக்கு இது மிகவும் மெல்லிய அடுக்கு ஆனால் இது மிகவும் தொடர்ச்சியான அடுக்கு மற்றும் ஆக்சிஜன் அந்த மாதிரியில் ஊடுருவாமல் தடுக்கிறது மற்றும் அதன் அடியில் எஃகு ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது எனவே இது எஃகு போலவே உள்ளது பொதுவாக நாம் துருப்பிடிக்காத எஃகு எடுத்து அதை சொறிந்து கொண்டே இருந்தால் அந்த மேற்பரப்பின் உட்புறம் தொடர்ந்து ஆக்ஸிஜனேற்றப்பட்டு தொடர்ந்து முழு மாதிரியும் தோல்வியடையும் எனவே இது சிராய்ப்பு நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது ஒரு எஃகு கட்டமைப்பில் தொடர்ச்சியான சிராய்ப்பு நடவடிக்கை இறுதியில் அந்த கட்டமைப்பை உடைக்கும் மேலும் இந்த மேற்பரப்பு ஆக்சைடு ஒரு பாதுகாப்பு அடுக்காக இருப்பதால் தான் எனவே எடுத்துக்காட்டாக நம்மிடம்குழாய் இருந்தால் குழாய் வழியாக ஒரு மென்மையான திரவம் பாய்கிறது என்றால் மேற்பரப்பு கீறப்படாது அல்லது அந்தக் குழாயின் உட்புற மேற்பரப்பு கீறப்படாது மறுபுறம் நம்மிடம் சிறிது சேற்று நீர் இருந்தால் அதில் ஏராளமான மண் துகள்கள் பாய்கின்றன அவை தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றன அவை குழாய் வழியாக செல்லும்போது குறிப்பாக அது ஒரு திருப்பமாக இருந்தால் நம்மிடம் நேரான குழாய் இருந்தால் அது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது பின்னர் திருப்பத்தின் வெளிப்புற சுற்றளவில் தொடர்ந்து அந்த துகள்கள் அந்த மேற்பரப்பை தேய்த்துக் கொண்டிருக்கின்றன பின்னர் நாம் அதை வெட்டுகிறோம் அந்த பாதுகாப்பு ஆக்சைடு அடுக்கு மீண்டும் மீண்டும் அந்த ஆக்சைடு அடுக்கை சேதப்படுத்துகிறது மற்றும் ஒரு உள்துறை அடுக்கில் புதிய ஆக்சைடை உருவாக்குகிறது எனவே இந்த செயல்முறை தொடர்கிறது பின்னர் இறுதியில் ஆக்சைடை உருவாக்குகிறோம் பின்னர் அங்கு இருக்கும் இரும்பு அனைத்தையும் ஆக்ஸிஜனேற்றம் செய்கிறோம் பின்னர் அடிப்படையில் நாம் அந்த மாதிரியை சேதப்படுத்தி உள்ளோம் அது இருந்த எஃகு பெரிதும் ஆக்ஸிஜனேற்றப்பட்ட மாதிரியாக இல்லை எனவே ஒரு ஆக்ஸைடு லேயரை நேரடியாக தொடர்பு கொள்ளும் அடுக்கை ஒரு ஆக்ஸைடு அடுக்கு சேதமடைகிறது பின்னர் வெளிப்படும் அடுக்கு எதுவாக இருந்தாலும் ஆக்ஸிஜனேற்றப்படும் எனவே நாம் வழக்கமாக அடுக்கு போன்ற சேதமடைந்த துகள்களை வைத்திருக்கிறோம் அது மேலே இருக்கும் எனவே இதில் எனக்குத் தெரிந்தபடி நான் உங்களுக்குக் காட்டியிருந்தாலும் இது ஒருவிதமான சீரான அடுக்காகக் காட்டப்பட்ட ஒரு திட்டவட்டமாகும் உண்மையில் இது ஒரு தோராயமான அடுக்காக இருக்கும் இது ஓரளவு சேதமடைந்த மற்றும் சீரற்ற அடுக்காக இருக்கும் இங்கே மற்றும் இது ட்ரிபோ லேயர் என்று அழைக்கப்படுகிறது நாம் சோதித்துப் பார்க்கும் முதல் பொருளின் ஒருவித உடைந்த பொருளைக் கொண்டிருக்கும் அடுக்கு மற்றும் அதன் ஆக்சிஜனேற்றம் காரணமாக ஆக்சைடாக இருக்கும் ஏனெனில் ஆக்சிஜனேற்றத்திற்கு சாதகமான நிலைமைகளுக்கு ஆம் அதை வெளிப்படுத்தி உள்ளோம் எனவே இது ஆக்ஸிஜனேற்றப்பட்ட வடிவத்தில் இருக்க வாய்ப்புள்ளது எனவே ட்ரிபோ லேயர் வழக்கமாக ஒப்பீட்டளவில் மெல்லியதாக இருக்கும் ஏனென்றால் ஆக்சைடு ஊடுருவல் எவ்வளவு தூரம் நிகழ்கிறது அதற்குக் கீழே சிதைந்த பகுதி என்று அழைக்கப்படுகிறது அது இயந்திர அழுத்தங்களால் தான் முனையில் உள்ளது ஏனெனில் இது பின் ஆன் டிஸ்க் சோதனைக்கு உட்பட்டது எனவே பின் டவுன் மூலம் நாம் கற்பனை செய்யக்கூடியது போலவும் வட்டு சுழலும் போதும் நாம் ஒரு திசையில் பொருளைத் தள்ள முயற்சிக்கிறோம் எனவே அது உறுதியுடன் தள்ளப்படட்டும் எனவே பின்னுடைய மேற்பரப்பு அடுக்கு சேதமடைந்து வருகிறது அந்த மேற்பரப்புக்கு சற்று மேலே உள்ள அடுக்கு வட்டு சுழலும் திசையில் இழுக்கப்படுகிறது எனவே டிஸ்க் அந்த திசையில் சுழன்று கொண்டிருந்தது என்று வைத்துக் கொள்வோம் எனவே டிஸ்க் அந்த திசையில் சுழன்று கொண்டிருப்பதாக கருதினால் நாம் பார்ப்பது இந்த பிராந்தியத்தில் உள்ளது அந்த திசையில் ஓரளவுக்கு மாற்றப்பட்ட மைக்ரோ கட்டமைப்பு இருப்பதைக் காணலாம் எனவே நிறைய மைக்ரோஸ்ட்ரக்சர் அந்த திசையில் இழுக்கப்படுகிறது பொருள் ஒரு திசையில் தள்ளப்பட்டதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கலாம் அது ஒரு சிதைந்த பகுதி எனவே அந்த சிதைந்த பகுதி அப்படித்தான் தெரிகிறது நாம் மீண்டும் மேலும் ஆழமாகச் சென்றால் இங்கு நடக்கும் மிகவும் கடினமான மற்றும் வேகமான கோடு இருக்காது எனவே இதுவும் சற்று சீரல்லாத கோட்டாக இருக்கப் போகிறது பின்னர் இந்த சிதைந்த பகுதியை விட ஆழமாகச் செல்லும்போது நாம் அறியப்படாத மொத்தப் பகுதியைக் கொண்டிருப்போம் எனவே இது அசல் பின் பொருள் எனவே அசல் பின் அமைப்பு இந்த சுழற்சியின் உட்புறத்தை நோக்கி இருக்கும் எனவே மேலே செல்லும்போது இந்த தொடர்புப் பகுதியிலிருந்து விலகிச் செல்லும்போது இந்த வெவ்வேறு பகுதிகளைப் பெறுவோம் எனவே ட்ரிபோ லேயர் இங்கே இருக்கும் எனவே இதை கொஞ்சம் பெரிதாக்குகிறேன் எனவே பார்ப்பது எளிது எனவே இது தான் பின் என்றால் இங்குதான் ட்ரிபோ லேயர் இருக்கும் பின்னர் சிதைந்த பகுதி இருக்கும் அங்குள்ள சிதைந்த பகுதியைப் போலவே பின்னர் இங்கிருந்து திட்டமிடப்படாதது எனவே இதை நாம் எவ்வாறு பெறுகிறோம் நான் சொன்னது போலவே நாம் இங்கே தலைகீழாக மாறிஅதை பார்க்கிறோம் இது நாம் பார்ப்பதைப் போல தலைகீழாக உள்ளது எப்போதுமே இந்த மாதிரியை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்வோம் எடை இழப்பு என்ன நடந்தது என்பதை நாம் தேடுகிறோம் எனவே இப்போது மக்கள் இதைப் பலவிதமான பயன்பாடுகளுக்காகப் படித்திருக்கிறார்கள் நான் சொன்னது போல் இது மாதிரியைப் பொறுத்தது மற்றும் அந்த மாதிரிக்கு என்ன நடக்கிறது என்பது நாம் ஒரு வித்தியாசத்தைக் காணப்போகிறோமா இல்லையா என்பதை நமக்கு தெரிவிக்கிறது எனவே பொதுவாக இந்த வரைபடத்தில் நாம் காணும் இந்த வேறுபாடு எனவே இதன் பொருள் நான் இங்கே ஒரு மதிப்பை எடுத்துக் கொண்டால் நான் இங்கே ஒரு கோட்டை வரைந்தால் இதன் பொருள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உள்ளது எனவே இது எடை இழப்பு குறைந்து வருகிறது இது அசல் மாதிரியாக இருக்கட்டும் இதன் பொருள் எடை என்பது இது மேம்பட்ட விவகாரங்கள் என்று பொருள் எனவே சில நேரங்களில் சில கணினிகளில் நாம் சொல்லும் மேக்ரோ அளவிலிருந்து நானோ அளவிற்குச் செல்லும்போது இது போன்ற ஒரு நடத்தையை காணலாம் மறுபுறம் அவை உண்மையில் மேலடுக்காக இருக்கும் சூழ்நிலையும் இருக்கலாம் இந்த விஷயத்தில் உண்மையில் எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை எனவே அந்த நீலக்கோடு அசல் மாதிரியாக இருந்தது நாம் எல்லா சோதனைகளையும் செய்தபின் இது சத்தத்தின் வரம்பிற்குள் இருக்கும் பல கடுமையான பிளாஸ்டிக் சிதைவுகளைச் செய்தபின் இந்த வளைவுகளுக்கும் அந்த வளைவுகளுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது எந்த முன்னேற்றமும் இல்லை எனவே ஆய்வு இடங்களைப் பார்த்தால் இந்த அடுக்குகளுக்கு இடையில் எந்த பெரிய வித்தியாசத்தையும் காணவில்லை ஆனால் உண்மையில் இயந்திர பண்பில் ஒரு வித்தியாசத்தைக் காணலாம் எனவே அந்த வாய்ப்பு உள்ளது எனவே நாம் நானோஸ்கேலுக்குச் சென்றிருப்பதால் இயந்திரபண்பில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் நாம் நானோஸ்கேலுக்குச் சென்றிருந்தாலும் தேய்மான பண்பில் முன்னேற்றம் காணப்படாமல் போகலாம் எனவே மக்கள் அந்த வகையான அமைப்புகளைப் படித்துள்ளனர் பொதுவாக அவர்கள் இந்த வகையான சூழ்நிலையைப் பார்த்தால் அவர்கள் அதைப் பயன்படுத்துவதற்கான காரணம் உங்கள் ட்ரிபோ லேயரின் நிலை மற்றும் இந்த ஆக்ஸிஜனேற்றப்பட்ட பொருளான ட்ரிபோ லேயராக இருந்தால் அது உண்மையில் அந்த ஆக்ஸிஜனேற்றப்பட்ட பொருளின் நிலை என்ன என்பதைப் பொறுத்தது அந்த ஆக்சைடு மிகவும் கடினமானது மற்றும் அது மிகவும் சிராய்ப்பு தன்மையுடன் இருந்தால் பிறகு என்ன நடக்கிறது என்றாள் இந்த ஆக்சைடு அடுக்கை நாம் உருவாக்கும் ஆக்சைடு துகள்கள் நிறைய உள்ளன அவை சிதைந்த பகுதியில் தோண்டி எடுக்கும் எனவே இது அடிப்படையில் நமக்கு தெரியும் என்று நினைப்பது போன்றது இது ஒரு குழாய் வழியாக பாய்கிறது என்று நான் சொன்னது போல இந்த சேற்று நீர் உள்ளது மேலும் அது அந்த எஃகு ஆக்ஸைடு அடுக்கின் சில துகள்களை உடைக்கிறது பின்னர் அந்த துகள்களும் மேலும் அரிக்கும் நான் குழாயை மேலும் பாதையில் மேலும் பதிக்கிறேன் எனவே தண்ணீரில் சேறும் சகதியுமான மண் துகள்கள் மற்றும் குழாயின் முந்தைய இடத்திலிருந்து வந்த இந்த துகள்கள் இரண்டும் குழாயின் பிற்பகுதியில் செயல்படுகின்றன எனவே இதேபோல் நாம் சோதனையைச் செய்யும்போது அதன் கடினத்தன்மையை கொண்டிருக்கலாம் ஆகவே இதுதான் என்று நான் சொன்னால் அந்த சக்கரத்தின் கடினத்தன்மை அல்லது டிஸ்க் பின் உண்மையில் அழுத்துகிறது பின்னர் இந்த கடினத்தன்மை உண்மையில் அரிக்க முயற்சிக்கிறது அதாவது அந்த மேற்பரப்பில் ஒரு தேய்மான நடவடிக்கைகளை தெரிந்திருக்க முயற்சிக்கிறோம் ஆனால் துகள்கள் பங்கேற்கின்றன மற்றும் தேய்மானம் காரணமாக உருவாகியுள்ளன எனவே நம்மிடம் ஆக்சைடு லேயர் இருந்தால் ஆக்சைடு லேயர் பாதுகாப்பானது என்று நான் சொன்னது போல் அது உதவியாக இருக்கும் ஆனால் ஆக்சைடு லேயர் உடைந்து அது ஒரு கடினமான துகளாகவும் அமைந்தால் அது உண்மையில் சீரழிவு செயல்முறையை பாதிக்கும் அது உதவாது இது உண்மையில் நிலைமையை மோசமாக்குகிறது எனவே இந்த சோதனையின் அடிப்படையில் நாம் சூழ்நிலைகளை கொண்டிருக்கலாம் அங்கு நாம் ஒரு இயந்திர பண்பில் முன்னேற்றம் அடைய முடியும் நாம் ஹால் பெட்ச்நடத்தை பிராந்தியத்தில் இருந்தால் நீங்கள் தலைகீழ் ஹால் பெட்ச் நடத்தையில் இருந்தால் இயந்திர பண்புகள் தானே குறையக்கூடும் எனவே இது ஹால் பெட்ச் மற்றும் இது தலைகீழ் ஹால் பெட்ச் ஆகும் எனவே உண்மையில் முதலில் நாம் மைக்ரோ ஸ்கேலில் இருந்து நானோ ஸ்கேலுக்குச் செல்லும்போது இதைச் செய்யும்போது எந்திர மற்றும் தேய்மான பண்புகள் இரண்டையும் மேம்படுத்த விரும்பினால் முதலில் நம்மிடம் இருப்பதை உறுதிப்படுத்த விரும்புவது அந்த மாதிரியின் நடத்தையின் ஹால் பெட்ச் பகுதியில் இன்னும் தங்கி இருக்கும் அதே அமைப்பில் இது ஹால் பெட்ச் நடத்தையை சில கட்டங்கள் வரை காண்பிக்கலாம் பின்னர் தலைகீழ் ஹால் பெட்ச் நடத்தையை காட்டத் தொடங்கலாம் என்பதை நாம் முன்பு பார்த்தோம் எனவே நாம் அந்த அமைப்பின் ஹால் பெட்ச் நடத்தையில் இருக்க விரும்புகிறோம் நாம் அதன் இயந்திர பண்புகளை மேம்படுத்த விரும்பினால் அந்த அமைப்பின் ஹால் பெட்ச் நடத்தையில் இருக்கும்போது தேய்மான பண்புகளை சோதிக்க விரும்புகிறோம் பின்னர் தேய்மான பண்புகள் மேம்பட்டதா இல்லையா என்பதைப் பார்க்கவும் ட்ரிபோ லேயரைப் பொறுத்து என்ன நடக்கிறது என்பதை அடிப்படையாகக் கொண்டு இங்கு பெறும் ட்ரிபோ லேயரைப் பொறுத்து அவை இருக்கின்றன நாம் ஒரு முன்னேற்றத்தைக் காணலாம் எனவே தேய்மானத்தின் மெக்கானிசம் ஆனது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் இது ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் எவ்வளவு தேய்மானம் நடக்கும் என்பதை தீர்மானிக்கிறது எனவே இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று எனவே நான் சொன்னது போல் சுருக்கமாக இந்த செயல்முறையைச் செய்யலாம் தேய்மான பண்புகளை சோதிக்கலாம் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் பயன்படுத்தி நானோ அளவிலான பொருளை உருவாக்கலாம் மற்றும் தேய்மான பண்புகளை சோதிக்க அதைப் பயன்படுத்தலாம் எனவே தேய்மான பண்புகளுக்காக இந்த விஷயத்தில் சில சோதனை பயன்பாடுகளுக்கு சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் பயன்படுத்துவது பற்றிய நமது விவாதம் இதுதான் இங்கே இரண்டு குறிப்புகளுக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் எனவே கடந்த இரண்டு மூன்று வகுப்புகளில் இக்வல் சேனல் அங்குளர் எக்ஸ்ட்ருஷன் அல்லது இந்த உயர் அழுத்த சுழற்சியின் செயல்பாட்டின் மூலம் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் பார்த்தோம் அவை இரண்டும் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன்னை செய்கின்றன அவை நமக்கு பலவிதமான விஷயங்களை வெவ்வேறு சோதனைகளைச் செய்யக்கூடிய மாதிரிகளை தருகின்றன மேலும் நாம் எவ்வாறு ஒரு டென்ஷன் டெஸ்ட் செய்ய முடியும் ஒரு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் டென்ஷன் டெஸ்ட் யை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பற்றி பேசுவதைக் காணலாம் எனவே உண்மையில் இங்கே இந்த ஆய்வறிக்கை பார்ப்பதற்கு நாம் வரவேற்கபடுகிறோம் அது உண்மையில் அந்த வகையான ஆய்வை மிக விரிவாகப் பார்க்கிறது எனவே அவர்கள் காண்பிக்கும் குறிப்பிட்ட படங்களை அவர்கள் உங்களுக்குக் காண்பிக்கும் குறிப்பிட்ட தரவுகளை அவர்கள் காண்பிக்கும் இடத்தில் நமது வகுப்பில் அந்த விசேஷங்களை நாம் பொதுவாக விவாதித்த பல்வேறு நிகழ்வுகளை இந்த ஆய்வறிக்கையில் காணலாம் எனவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தயவுசெய்து இந்தத் ஆய்வறிக்கையை பாருங்கள் அவர்கள் அதை எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதையும் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களையும் அவற்றின் தரவையும் எவ்வளவு நன்றாக இணைத்துள்ளார்கள் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட Ni3Al அமைப்பில் இந்த சூப்பர் பிளாஸ்டிக் மற்றும் கூட்டுறவு கிரைன் எல்லை நெகிழ்வில் அனைத்தையும் காணலாம் இது பொருள் அறிவியல் மற்றும் பொறியியலில் உள்ளது இது ஒரு நல்ல பத்திரிகை இதன் பின்னணியில் உள்ள கோட்பாட்டையும் ஆம் காணலாம் குறிப்பிட்ட குறிப்பு மற்றும் மீண்டும் நான் சொன்னது போல் நாம் பார்ப்பது நானோகிரிஸ்டலின் பொருள் இந்த சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசனை பயன்படுத்தும் மற்றொரு ஆய்வறிக்கையும் உள்ளது ஆனால் அது உயிரியல் மருத்துவ பயன்பாடுகளின் பார்வையில் பார்க்கிறது எனவே குறிப்பாக டைட்டானியத்தைப் பொறுத்தவரை அது தூய டைட்டானியம் எனவே உயிரியல் மருத்துவ பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படும் பொருளை நாம் பொதுவாக எடுத்துக் கொண்டால் அது தூய டைட்டானியம் அல்ல இது மற்ற தனிமங்களுடன் கலக்கப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் அந்த மற்ற கூறுகள் நச்சுத்தன்மையுடையவை எனவே இறுதியில் அவை அந்த டைட்டானியத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்தால் அது நம் உடலுக்கு நல்லதல்ல எனவே அல்ட்ராஃபைன் கிரைன் அமைப்புக்குச் சென்று மீண்டும் நானோ அளவிலான கட்டமைப்பைக் குறிப்பதன் மூலம் அதன் இயந்திர வலிமை மற்றும் அதன் தேய்மான பண்புகளை மேம்படுத்துவதன் மூலம் உடலுக்குள் உள்ள பயன்பாடுகளுக்கு உண்மையில் டைட்டானியத்தை இயந்திரமயமாக்க முடியுமா என்று பார்ப்பதே அவர்களின் கவனம் எனவே அவர்கள் இந்த அல்ட்ராஃபைன் கிரைன் தூய டைட்டானியத்தைப் பார்க்கிறார்கள் மேலும் நானோ கிரிஸ்டலின் வரம்பில் மிகச் சிறந்த கிரைன் அளவைப் பெறுவதற்கு அவர்கள் மல்டி பாஸ் இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ரூஷனைப் பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் இயந்திர பண்புகள் மற்றும் தேய்மான பண்புகள் இரண்டையும் பார்ப்பதற்காக அதைப் படிக்கிறார்கள் இந்த வகுப்பில் நாம் பொதுவாக விவாதித்த சோதனைகளை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட இடங்களைப் பெறும் குறிப்பிட்ட தரவை காணலாம் அவர்கள் நுண் கட்டமைப்புகளைப் பெறுகிறார்கள் மேலும் அந்த ஆய்வறிக்கை வெளியீட்டில் அவர்கள் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையைக் கொண்டிருப்பதை காணலாம் அங்கு அவர்கள் இயந்திர பண்பில் முன்னேற்றத்தைக் காண்கிறார்கள் ஆனால் தேய்மான பண்பில் முன்னேற்றம் இல்லை மேலும் அதற்கான கோட்பாடுகளை அவர்கள் முன்மொழிந்தனர் எனவே இவை இரண்டும் நானோ அளவிலான சிவியர் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் பயன்பாடுகளைப் பார்க்கக்கூடிய இரண்டு நல்ல குறிப்புகள் மற்றும் ஒன்று சூப்பர் பிளாஸ்டிக் சிதைவில் கவனம் செலுத்துகிறது மற்றொன்று பயோமெடிக்கல் பயன்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது எனவே அந்த வகை என்பது கடந்த இரண்டு மூன்று வகுப்புகளில் நாம் விவாதித்தவற்றின் சுருக்கமாகும் இது மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் மேலும் இவை மிக முக்கியமான பொருட்களின் நிகழ்வுகள் மற்றும் சோதனைகள் இந்த விவாதங்களில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் முன்னோக்கிச் செல்லும்போது நாம் மற்ற பண்புகளைப் பார்ப்போம் அதேபோல் அந்த பண்புகளில் நானோ அளவின் தாக்கத்தையும் பார்ப்போம் எனவே சுருக்கமாக சிவியர் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் என்ன செய்ய முடியும் என்பதையும் அது இயந்திர பண்புகளை கணிசமாக மாற்றக்கூடியது என்பதையும் நாம் பார்த்தோம் மேலும் நாம் நடத்திய இரண்டு வெவ்வேறு வகையான விவாதங்களில் அதைக் கண்டோம் மேலும் டிஸ்க் சோதனையின் பின் தேய்மான பண்புகளைக் கொண்டிருப்பதற்கான மிகவும் பயனுள்ள சோதனையாகும் மேலும் அந்த தேய்மானம் மற்ற இயந்திர பண்புகளுடன் இணைந்து மேம்படலாம் எனவே சில சந்தர்ப்பங்களில் இது ஏன் மேம்பட்டது மற்ற சந்தர்ப்பங்களில் அது ஏன் முன்னேறவில்லை என்பதை முழுமையாகப் புரிந்துகொள்ள இந்த பண்புகளுக்கிடையேயான இடைவெளி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சில குறிப்புகள் குறித்தும் உங்கள் கவனத்தை ஈர்த்தேன் அங்கு இவை குறிப்பிட்ட விவரங்களுக்கு முக்கியமற்ற விவரங்கள் பற்றி விவாதிக்கப்படுகின்றன அமைப்புகளில் சில பொதுவான போக்குகளை நாம் முன்வைத்திருக்கிறோம் அவை அவற்றின் அமைப்புகளுக்கு குறிப்பிட்டவை அவை அந்த அமைப்புகளைப் பொறுத்து தரவைத் தருகின்றன எனவே இது மிகவும் விஞ்ஞான மற்றும் முழுமையான முறையில் எவ்வாறு பார்க்கப்படலாம் என்பதற்கான ஒரு நல்ல நுண்ணறிவு